வணக்கம் கடந்த சில சொற்பொழிவுகளில் நாங்கள் டிரான்ஸ்மிஷன் லைன் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் வித்தியாசமாகக் கண்டோம் கோஆக்சியல் லைன் மைக்ரோஸ்ட்ரிப் லைன் ஸ்ட்ரிப் லைன் மற்றும் வேவ்கைய்ட்ஸ்கள் போன்ற டிரான்ஸ்மிஷன் லைன் வகைகள் பிறகு ஒரு லோடு இம்பெடன்ஸ் ZL உடன் ஏற்றப்பட்ட டிரான்ஸ்மிஷன் லைன்யைப் பார்த்தோம் பின்னர் நாங்கள் எடுத்தோம் ZL பல்வேறு வழக்குகள்உதாரணமாக ZL 0 ZL ∞ ZL Z0 பின்னர் நாங்கள் 2 சிறப்பு வழக்குகள் எடுத்து நீளம் λ 4 மற்றும் λ 2 க்கு சமம் நீளம் λ 4 ஆக இருக்கும்போது அது குஆர்டெர் வேவ் டிரான்ஸ்பார்மர்களாக செயல்படுவதைக் கண்டோம் அதன்பிறகு ஸ்மித் விளக்கப்படத்தைப் பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் மேலும் காம்ப்லெஸ் இம்பெடன்ஸ்தை எவ்வளவு எளிதில் புளொட் செய்யலாம் என்பதை நாங்கள் உண்மையில் பார்த்தோம் மதிப்புகள் மற்றும் ஸ்மித் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி இம்பெடன்ஸ் பொருத்தம் எவ்வாறு செய்யப்படலாம் எனவே நாங்கள் இரண்டு வெவ்வேறு நுட்பங்களைப் பார்த்தால் ஒன்று உறுப்பு நுட்பம் மற்றும் இரண்டாவது ஒற்றை ஸ்டப் பொருத்தம் இன்று நாம் ABCD மற்றும் S பரமீட்டர்ஸ் பற்றி பேசப்போகிறோம் எனவே இல்லை உங்கள் மிகக் குறைந்த வகுப்பில் நீங்கள் படித்ததை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போவதில்லை இது ABCD ஆனால் கரேன்ட்ஸ் மற்றும் வோல்ட்டேஜ்களின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட ABCD பரமீட்டர்ஸ்ளை நாம் உண்மையில் பார்க்கப்போகிறோம் பின்னர் நாம் வேவ் பரமீட்டர்ஸ் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட S பரமீட்டர்ஸ் பற்றி பேசுவோம் பரமீட்டர்ஸ் ஏனெனில் மைக்ரோவேவில் நாம் உண்மையில் வேவ்களில் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் வோல்ட்டேஜ்ங்கள் மற்றும் கரேன்ட்ஸ் நாங்கள் ஏன் ABCD பற்றி விவாதிக்கிறோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் முக்கியமாக வோல்ட்டேஜ்ங்கள் மற்றும் கரேன்ட்ஸ்ங்களுடன் தொடர்புடைய பரமீட்டர்ஸ் எனவே நான் காட்டப் போகிறேன் காம்ப்லெஸ் நெட்வொர்க்கைத் தீர்க்க ABCD பரமீட்டர்ஸ் மிகவும் வசதியானதவை பின்னர் நாங்கள் ABCD பரமீட்டர்ஸ்ளை S பரமீட்டர்ஸ்ளாக மாற்றுவது பற்றி பேசும் எனவே முதலில் ABCD பரமீட்டர்ஸ் வரையறை என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே எங்களுக்கு இரண்டு உள்ளன போர்ட் நெட்வொர்க் எனவே போர்ட் 1 போர்ட் 2 மற்றும் இது ஒரு லீனியர் நெட்வொர்க் மற்றும் இன்புட் வோல்ட்டேஜ் என்று பார்ப்போம் இங்கே போர்ட் 1 இல் V1மற்றும் போர்ட் 2 வோல்ட்டேஜ்ம் V2 போர்ட் 1 க்குள் கரேன்ட்மும் வருகிறது கரேன்ட்மும் போர்ட் 2 க்குள் வருகிறது உண்மையில் இது உள்ளது நீங்கள் Z பரமீட்டர்ஸ் அல்லது Y பரமீட்டர்ஸ்ளைப் படித்திருக்கலாம் Z பரமீட்டர்ஸ் விஷயத்தில் உங்கள் நினைவகத்தைப் புதுப்பிக்க Z பரமீட்டர்ஸ்ளுக்கு பொதுவாக என்ன இருக்கிறது V1மற்றும் V2 ஒரு பக்கத்தில் நான் I1மற்றும் I2மறுபுறம் மற்றும் இடையில் ஒரு Z மாட்ரிக்ஸ் Z11 Z12 Z21 Z22 Y மேட்ரிக்ஸ் அல்லது Y பரமீட்டர்ஸ்ளைப் பொறுத்தவரை நான்I1 I2இடது பக்கத்தில் மற்றும் V1 V2ஆகியவை உள்ளன வலது புறம் பின்னர் ஒரு Y மாட்ரிக்ஸ் உள்ளது உண்மையில்ஹைபிரிட் பரமீட்டர்ஸ் உள்ளன அவை உண்மையில் வோல்ட்டேஜ்ங் மற்றும் கரேன்ட்களை டிரான்சிஸ்டர்களுக்காக கொண்டிருக்கின்றன அந்த ஹைபிரிட் பரமீட்டர்ஸ்ளை நீங்கள் படித்திருக்கலாம் இங்கே நாங்கள் இருக்கிறோம் ABCD பரமீட்டர்ஸ் மற்றும் ABCD பரமீட்டர்ஸ் வரையறுக்கப்படுவதைப் பார்க்கப் போகிறது ஒரு காம்ப்லெஸ் நெட்ஒர்க்தை தீர்க்க நாங்கள் பார்ப்பதால் பின்னர் எளிதாகிறது எனவே ABCD பரமீட்டர்ஸ் தொடர்புடையவை என்னவென்று பார்ப்போம் எனவே போர்ட் 1 இல் வோல்ட்டேஜ்ம் மற்றும் போர்ட் 1 இல் கரேன்ட்ம் போர்ட் 2 இல் வோல்ட்டேஜ்ம் மற்றும் போர்ட் 2 இல் கரேன்ட்த்துடன் தொடர்புடையது இப்போது இங்கே ஒரு மைனஸ் அடையாளம் இருப்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் இந்த மைனஸ் அடையாளம் வருகிறது போர்ட் 2 இல் வருவதைப் போலவே இந்த கரேன்ட்த்தையும் எடுத்துள்ளோம் இந்த கரேன்ட் I2ஐ வெளிச்செல்லும் என எடுத்துக் கொண்டால் இது பிளஸ் ஆகிவிடும் எனவே உண்மையில் பல முறை நீங்கள் அதை பற்றி யோசிக்க முடியும் இந்த நான் இருந்தால் என்று I2இது இது நடக்கிறது என்பதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் நான்I2என்று சொல்லலாம் இது இங்கிருந்து செல்கிறது பின்னர் நான்I2மைனஸ் I2ஐத் தவிர வேறொன்றுமில்லை அது இங்கே இருக்கும் I2 சரி எனவே இது ஒரு விஷயம் குறியீடு எனவே ABCD பரமீட்டர்ஸ்வை எவ்வாறு வரையறுப்பது முதலில் மேட்ரிக்ஸைத் திறப்போம் எனவேV1AV2 BI2 நான் I1என்றால்என்ன நான் I1CV2 DI2 எனவே இவை ABCD பரமீட்டர்ஸ் இப்போது இந்த 2 ஐப் பயன்படுத்துவதன் மூலம் ஈகுவேஷன்டுகள் நாம் ABCD பரமீட்டர்ஸ்வைக் parameters கண்டுபிடிக்கலாம் எனவே A என்றால் என்ன என்று பார்ப்போம் நாம் சொல்லலாம் இங்கேaV1V2 வழங்கப்பட்டது I2 0 எனவே நாம் ஒரு எல்லை நிபந்தனை வைத்தால் I2 0 ஆகும் இங்கே வைக்கப்பட்டுள்ளது பின்னர் A என்னவாக இருக்கும் V1V2 எனவே நீங்கள் உண்மையில் A பற்றி சிந்திக்க முடியும் வோல்ட்டேஜ் ரேஸியோத்தைத் தவிர வேறு எதுவும் நான் I2 0 ஐவழங்கவில்லை எந்த நிலையில் நான்I2 0 இந்த குறிப்பிட்ட போர்ட் என்றால் ஓபன் சர்க்யூட் என்றால் நான்I2 0 இப்போது எங்களுக்கு நாங்கள் வரையறுக்க எப்படி B பார்ப்போம்B V1 I2வழங்கப்படும் V2 0 எனவே நாம் வைத்து என்றால் V2 0 நாம் V2இங்கே 0 ஐ வைத்திருந்தால் இங்கே பார்க்கலாம்V1 I2 Bக்கு சமமாக இருக்கும் இப்போது நீங்கள் பார்க்க முடியும் வோல்ட்டேஜ்ம் கரேன்ட்த்தால் வகுக்கப்படுகிறது எனவே இதன் உநிட் ஓம் அல்லது இம்பெடன்ஸ் மதிப்பு குறிக்கும் என்று நீங்கள் கூறலாம் இப்போது சி என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே C என்பதை வரையறுக்க இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸன்டிலிருந்து நாம் காணலாம் I2 0 ஐவைக்கவும் எனவே நான்I2 0 என்றால் என்ன இந்த சொல் 0 ஆக மாறும் எனவே இங்கிருந்து சொல்லலாம் CI1V2I2 0 ஐவழங்கியது எனவே நான்I2 0 என்றால் ஓபன் சர்க்யூட் என்று பொருள் இந்த உநிட் இப்போது V நான் வகுக்கப்படும் எனவே அது மோ சமமாக இருக்கும் எனவே C இன் உநிட் மோ ஆகும் D என்றால் என்ன எனவே மீண்டும் இங்கிருந்து D இன் மதிப்பை நாம் காணலாம் நாம் V2 0 செய்தால் V2 0 என்றால் இந்த சொல் 0 ஆக மாறும் எனவே பிறகு I1 I2 D எனவே இது V2 0வழங்கப்பட்ட எக்ஸ்பிரஸன் மற்றும் என்ன V2 0 என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் உண்மையில் போர்ட் 2 ஐ ஷார்ட் சர்க்யூட் என்று அர்த்தம் எனவே இதுதான் நாம் உண்மையில் வரையறுக்க முடியும் ABCD பரமீட்டர்ஸ் இப்போது சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து ABCD பரமீட்டர்ஸ்வை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் தொடங்க உடன் ஒரு மிக எளிய சிக்கலை எடுக்கும் பின்னர் இந்த சிறிய சிறிய சிறியவற்றை நாங்கள் உருவாக்குவோம் மிகவும் சிக்கலை உள்ளமைவை பகுப்பாய்வு செய்வதற்கான விஷயங்கள் எனவே தொடருக்கான ABCD பரமீட்டர்ஸ் இம்பெடன்ஸ் எனவே இங்கே ஒரு போர்ட் 1 இருப்பதை நீங்கள் காணலாம் இது போர்ட் 2 மற்றும் அங்கே என்று நீங்கள் கூறலாம் ஒரே ஒரு தனிமமாகும் இது சீரிஸ் இம்பெடன்ஸ் ஆகும் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் வோல்ட்டேஜ் ஈகுவேஷன்ட மற்றும் தற்போதைய ஈகுவேஷன் எழுதலாம் நாம் எழுத V வேண்டும் என்று அடிப்படையில் நினைவில் வைக்க வேண்டும் V1மற்றும் I1ஒரு புறத்தில் மற்றும் V2மற்றும் I2மறுபக்கம் எனவே அந்த நோக்கத்தை மனதில் கொண்டு V1என்றால் என்ன என்று சொல்வோம் எனவே V1என்பது நம்மைத் தவிர வேறில்லை இந்த வோல்ட்டேஜ்ம் மற்றும் வோல்ட்டேஜ் ட்ரோப்யை இங்கே சொல்லலாம் எனவேV1V2I1Zஅல்லதுI1Z I2Z எனவே நம்மால் முடியும் V1V2 I2Zஎன்று சொல்லுங்கள் எனவே அது இந்த வோல்ட்டேஜ் ட்ரோப்க்கு சமமான இந்த வோல்ட்டேஜ்மாகவும் இந்த வோல்ட்டேஜ்மாகவும் இருக்கும் இங்கே I1என்றால்என்ன மீண்டும் நாம் ஏன் இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் எழுதுகிறோம் ஏனென்றால் எங்களிடம் உள்ளது இந்த குறிப்பிட்ட பாணியில் எழுத எனவே I1க்கு என்ன சமம் எனவே இங்கிருந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை இதனுடன் ஒப்பிடுகிறீர்கள் குறிப்பிட்ட ஈகுவேஷன்டு இங்கே எனவே V1 AV2என்று சொல்லலாம் எனவே V2இன் கோஏபிசிஎன்ட் என்றால் என்ன எனவே அது இங்கே 1 ஆகும் இப்போது V1 B என்றால் என்ன பின்னர் இங்கே B என்னவாக இருக்கும் எனவே இப்போது நாம் பார்ப்போம் I1 I1 CV2ஐக்காண்க V2தொடர்புடைய எதுவும் இல்லை அதாவது C 0 பின்னர் இங்கிருந்து I1 D என்ற சொல்லைக்கூறலாம் எனவே இதை ஒப்பிட்டுப் பாருங்கள் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கின் ABCD மேட்ரிக்ஸ் 1 Z 0 1 ஐத் தவிர வேறில்லை என்று நாம் கூறலாம் தயவுசெய்து இதை நினைவில் வைக்க முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இதை நாங்கள் பின்னர் பயன்படுத்தப் போகிறோம் சில கேரக்டரிஸ்டிக்கள் ABCD பரமீட்டர்ஸ் எனவே ஒரு சொத்து என்னவென்றால் நெட்ஒர்க்ம் சிம்மெட்ரிக்கல்ராக இருந்தால் A D நீங்கள் இந்த பக்கத்தில் பார்க்கிறீர்களா அல்லது இந்த பக்கத்திலிருந்து பார்த்தால் நெட்வொர்க் ஒரு தவிர வேறு ஒன்றும் இல்லை சிம்மெட்ரிக்கல்ர் நெட்வொர்க் எனவே A என்பது D க்கு சமமாக இருக்க வேண்டும் A மற்றும் D 1 மற்றும் 1 என்பதை நீங்கள் காணலாம் எனவே அவர்கள் சமம் இப்போது ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க்கிற்கு இதுAD BC 1 ஆகும் உண்மையில் இந்த சொல் உண்மையில் ஒத்துள்ளது மேட்ரிக்ஸ் ABCDயின் டீடெர்மினன்ட்பான் எனவே டீடெர்மினன்ட் என்னவாக இருப்பார் AD மைனஸ் BC அதனால் மேட்ரிக்ஸை நிர்ணயிப்பவர் அது ஒன்றுக்கு சமமாக இருந்தால் இது ஒரு ரெசிப்ரோக்கல் நெட்ஒர்க்மாகும் என்ன ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் என்றால் நான் இந்த பக்கத்தில் ஒரு இன்புட்டைக் கொடுத்தால் நான் அவுட்புட் எதுவாக இருந்தாலும் அதைக் கொடுத்தால் போதும் இந்த பக்கத்தில் இன்புட் பின்னர் நான் அதே அவுட்புட்டை இங்கே பெற வேண்டும் எனவே உண்மையில் இந்த நெட்வொர்க்குகள் அனைத்தும் இருக்கும் மின்தடை தூண்டல் மின்தேக்கி டிரான்ஸ்மிஷன்க் லைன் வேறு விஷயங்களைச் சொல்லலாம் எனவே நிச்சயமாக இது செயலில் உள்ள நெட்வொர்க்கைக் கொண்டிருந்தால் அது ரெசிப்ரோக்கல் இருக்காது எனவே இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே இந்த நேரம் ABCD பரமீட்டர்ஸ்ளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கும் ஷன்ட் சேர்க்கைக்கு எனவே இங்கே மீண்டும் போர்ட் 1 போர்ட் 2 இங்கே இப்போது பதிலாக முந்தைய வழக்கில் தொடர் இம்பெடன்ஸ் இருப்பதால் இப்போது எங்களுக்கு ஒரு அட்மிட்டன்ஸ் உள்ளது எனவே இப்போது இதன் ABCD பரமீட்டர்ஸ்ளை எழுத விரும்புகிறோம்நான் அதை மீண்டும் எழுதியுள்ளேன் இப்படித்தான் நாங்கள் ABCD பரமீட்டர்ஸ்வை வரையறுத்துள்ளோம் எனவே மீண்டும்இடது பக்கத்தில்V1I1வேண்டும் எனவே V1என்றால்என்ன இந்த வோல்ட்டேஜ்ம் V2க்கு சமமான இந்த வோல்ட்டேஜ்த்திற்கு சமம் எனவே V1 V2 மற்றும் என்ன பற்றி தற்போதைய I1 எனவே நீங்கள் நினைக்கும் பொது இந்த நடப்பு மற்றும் இந்த கரேன்ட்த்தைப் பற்றி நீங்கள் கூறலாம் இந்த 2 கரேன்ட் இதற்குள் செல்கின்றன எனவே நான்1 I2இதைத் தவிர வேறொன்றுமில்லை என்று சொல்லலாம் குறிப்பிட்ட கரேன்ட்மும் அந்த கரேன்ட்மும் V2Yஐத் தவிர வேறொன்றுமில்லை பின்னர் I1I2என்றுஎழுதலாம் அங்கு எழுதப்பட்டதுநான்2மறுபுறம்செல்கிறேன் எனவே இப்போது இது நாம் விரும்பிய வடிவத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது இடது பக்கத்தில்V1I1 வலதுகை பக்கம் V2I2 எனவே இப்போது இப்போது ஒப்பிட்டு இப்போது ABCD என்று சொல்லலாம் எனவே நீங்கள் இங்கிருந்து பாருங்கள் எனவே V1 AV2ஐத் தவிர வேறு எதுவும் இல்லை எனவே V2இன் கோஏபிசிஎன்ட் 1 ஆக இருக்கும் எனவே இது இங்கே எழுதப்படுகிறது இப்போது V1 BI2 I2இன் கால அவகாசம் இல்லாதபோது B 0 இப்போதே C I1 CV2என்றால் என்ன என்று சொல்லலாம் எனவே C Y ஆக இருக்கும் பின்னர் I1என்பது இங்கிருந்து இந்த எக்ஸ்பிரஸன்ஆகும் பின்னர் I1 CV2 DI2 எனவே நாம் சொல்லலாம் இங்கிருந்து D 1 எனவே இது ABCD மேட்ரிக்ஸ் ஆகும் இது 1 0 Y 1 ஐத் தவிர வேறில்லை எனவே இது சிம்மெட்ரிக்கல் நெட்வொர்க் என்று மீண்டும் சொல்லலாம் ஏனெனில் A Dஅதுவும் ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் ஏனெனில்AD BC 1 எனவே 1 முதல் 1 என்பது 1 மைனஸ் 0 எனவேAD BC 1 ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்யின் மற்றொரு வழக்கை இப்போது எடுத்துக்கொள்வோம் நீங்கள் படித்திருக்கலாம் டிரான்ஸ்மிஷன் லைன் மற்றும் நாம் ஒரு வோல்ட்டேஜ்ம் V வரையறுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு சொல்கிறேன் என்று1பின்னர் வோல்ட்டேஜ் V1V2cosh Z0sinhγl இதேபோல் I1 க்குஎக்ஸ்பிரஸன் எழுதலாம் இப்போது இந்த குறிப்பாக இங்கே இந்த லைன் லொஸ்லெஸ் என்று நாங்கள் கருதுகிறோம் அல்லது பெரும்பாலான நேர லைன் லொஸ்களை நாங்கள் கூறலாம் மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே அந்தcosh காமா என்றால் என்ன எனவேα மிகக்குறைவாகஇருக்கும் அல்லதுசிறந்த டிரான்ஸ்மிஷன் லைன்க்கு α 0 எனவேcosh இப்போது cos βlஆக மாறும் மற்றும்sinh ஆகJsinh βlஎல் எனவே டிரான்ஸ்மிஷன் லைன்க்கான ABCD மேட்ரிக்ஸ் இதுதான் நாங்கள் ஒரு சிறப்பு வழக்கை எடுத்துக்கொள்வோம் ஏனெனில் நாங்கள் அதிக சர்க்யூட் எடுக்கும்போது பின்னர் பார்ப்போம் இது பல முறை வரும் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றாகும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் எனவே நாம் lλ 4போது இப்போது அதைப் பாருங்கள் நாம்lλ 4 ஐமாற்றினால் βlக்குஎன்னநடக்கும் அதனால் β2π λlλ 4we அதற்கு மாற்றாக எனவேβlπ2 எனவே cos π 2 0 sin π 2 1 எனவே நாம் j Y0மற்றும் cosπ 2 0 எனவே இது இருக்கும் நீளம் λ 4டிரான்ஸ்மிஷன்க் லைன்க்கான ABCD மேட்ரிக்ஸ் நான் சில கூடுதல் குறிப்பிட விரும்புகிறேன் இங்கே விஷயங்கள்பல புத்தகங்களை எழுதுவதற்கு பதிலாகβஅவை எழுதுகின்றன மீண்டும் ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எனவேλλ0இலவச இடைவெளியில் ஆனால் வேறுவகைகளுக்குப் சொல்ல கோஆக்சியல் லைன் λ λ0 √εrமைக்ரோஸ்ட்ரிப் லைன்க்கு அதுλ λ0 √εe ஆக இருக்கும் நாங்கள் உங்களுக்கு வழங்கியுள்ளோம் மைக்ரோஸ்ட்ரிப் லைன்க்கு ϵeஐஎவ்வாறு கணக்கிடுவது என்பதற்கான சூத்திரங்கள் எனவே நீங்கள் வடிவமைக்கும்போது அதைப் பயன்படுத்தவும் மைக்ரோஸ்ட்ரிப் லைன்க்கு ஏதாவது இப்போது இப்போது மற்றொரு வழக்கை எடுத்துக் கொள்வோம்இங்கே இது அடுக்கு நெட்வொர்க்கிற்கான ABCD பரமீட்டர்ஸ் எனவே இங்கே என்ன இருக்கிறது எங்களிடம் Z1மற்றும் Z1ஆகிய இரண்டு தொடர் இம்பெடன்ஸ்கள் உள்ளன மேலும் எங்களுக்கு1ஷன்ட் உள்ளது அட்மிட்டன்ஸ் Y2 ஆகும் இப்போது நாம் எழுத விரும்பினால் இந்த குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்க முடியும் வோல்ட்டேஜ் ஈகுவேஷன்டு மற்றும் தற்போதைய ஈகுவேஷன்டு நீங்கள் அதை தீர்க்க முடியும் எனவே நீங்கள் உண்மையில் இங்கே எழுதலாம் நாம் இங்கே நோடு ஈகுவேஷன்ட்டை இங்கே சொல்கிறோம் எனவே சில நோடு 3 ஐ சொல்லலாம் எனவே நாங்கள் அதை சொல்லலாம் V3Y2 Z1 Z1 பின்னர் நீங்கள் ஈகுவேஷன்ட்டை தீர்க்கலாம் அல்லது நீங்கள் ஒரு வளையத்தை எழுதலாம் ஈகுவேஷன் இங்கே வளைய ஈகுவேஷன்டு இங்கே இருப்பினும் எந்த நுட்பமும் செய்ய முடியாத அந்த நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தப் போவதில்லை ஆனால் தொடர் கூறுகளுக்கான ABCD பரமீட்டர்ஸ்ளை நாங்கள் ஏற்கனவே படித்ததால் எங்களுக்கும் உள்ளது ஷன்ட் உறுப்புக்கான ABCD பரமீட்டர்ஸ்ளைப் படித்தார் எனவே இப்போது என்ற கருத்தை நாம் பயன்படுத்தப் போகிறோம் தனித்தனி ஆம்பிளிபையர்னால் பெறக்கூடிய அடுக்கு சர்க்யூட்களின் ABCD பரமீட்டர்ஸ் ABCD பரமீட்டர்ஸ் இது உண்மையில் எதைக் குறிக்கிறது முதலில் பார்ப்போம் எங்களிடம் 3 வெவ்வேறு சர்க்யூட் உறுப்பு உள்ளது எனவே நாங்கள் என்ன செய்வது நீங்கள் நினைவு கூர்ந்தால் பிரிடீஷேர்ஸ்கள் ஆட்சி செய்வதை டிவைடு அண்ட் ரூல் சொல்வார்கள் சரி நான் சொல்லும் குறிப்பிட்ட அறிக்கையை மாற்றியமைத்தேன் டிவைடு அண்ட் ஸோல்வ் எனவே இந்த குறிப்பிட்ட நெட்ஒர்க்த்தை 3 வெவ்வேறு நெட்வொர்க்குகளாக பிரிக்கிறீர்கள் எனவே இது இங்கிருந்து இருக்கும் ஒரு நெட்வொர்க் தொடர் இம்பெடன்ஸ் மட்டுமே கொண்டிருக்கும் பின்னர் இங்கே இருந்து இங்கே அது ஷன்ட் சேர்க்கை நெட்வொர்க்காக இருக்கும் பின்னர் இங்கிருந்து இங்கே நாம் ஒரு தொடர் இம்பெடன்ஸ் நெட்வொர்க் எனவே இந்த அடுக்கு வணிகம் என்ன எனவே இங்கிருந்து பார்ப்போம் இப்போது நான்1ஐ எடுத்ததை நினைவில் கொள்க இங்கே இருப்பதைப் போல கரேன்ட் இங்கே நுழைகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் இப்போது இருந்த கரேன்ட்ம் மைனஸாக இருந்த இங்கே நுழைகிறது ஆனால் அந்த மைனஸ் கரேன்ட் பொசிட்டிவ் கரேன்ட்த்தைப் பற்றியதாக இருக்கலாம் இங்கே பின்னர் இங்கே இருந்து வெளியேறும் தற்போதைய இது உண்மையில் மைனஸ் ஆகும் இங்கே நுழைவதைப் போல செயல்படுங்கள் எனவே இந்த குறிப்பிட்ட நெட்ஒர்க்த்தைப் பார்த்தால் எனவேஇதற்காகV1I1நாம் அனுமதிப்போம் நான்இங்கேஒரு V3நோடுயைக் குறிப்பிட்டேன் என்று கூறுங்கள் எனவே அதுஇங்கேV3நோடுவாக இருக்கும் எனவே இதன் ABCD பரமீட்டர்ஸ் தற்போதைய எதுவுமில்லை என்று நாம் உண்மையில் சொல்லலாம் இங்கே இன்புட் கரேன்ட் மற்றும் இன்புட் வோல்ட்டேஜ்ங்களாக மாறும் எனவே இந்த ABCD மாட்ரிக்ஸ் இதை பெருக்கலாம் பின்னர் மீண்டும் என்ன நடக்கிறது அதே அதே வருகிறது தற்போதையது திசைகள் வேறுபட்டவை எனவே அந்த பகுதியை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் ABCD மேட்ரிக்ஸின் உள்ளார்ந்த எனவே நாம் உண்மையில் என்ன செய்ய முடியும் ஒட்டுமொத்த ABCD மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க நாம் வெறுமனே செய்ய வேண்டியது இந்த 3 தனித்தனி கூறுகளின் ABCD மெட்ரிக்குகளை பெருக்க வேண்டும் எனவே தொடர் இம்பெடன்ஸ் நாம் பார்த்ததைப் பார்ப்போம் ABCD பரமீட்டர்ஸ் 1 Z1 0 1 ஷண்டிற்கு எங்களிடம் 1 0 Y2 1 இருந்ததுஇந்த 1 Z1 01தொடருக்கு எனவே இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த 3 மாட்ரிக்ஸ்களை பெருக்கவும்நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொன்றாக செய்கிறீர்கள் எனவே முதலில் இந்த மாட்ரிக்ஸ்யை பெருக்கவும் இந்த மேட்ரிக்ஸுடன் இங்கே மற்றும் அதன் பிறகு இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸால் பெருக்கப்பட வேண்டும் இங்கே எனவே இடையில் ஒரு படி நீங்கள் பெறும் எக்ஸ்பிரஸன் இதை எளிதாக்குகிறீர்கள் மற்றும் வெறும் நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் விரைவாகப் பார்க்கலாமா என்று பார்க்கிறீர்கள் நெட்வொர்க் சிம்மெட்ரிக்கல் அல்லது ரெசிப்ரோக்கல் அல்லது இல்லை இதிலிருந்து பார்த்தால் இங்கிருந்து பார்க்கலாம் அல்லது நாம் இந்த பக்கத்திலிருந்து பார்க்கிறோம் நெட்வொர்க் இருபுறமும் சிம்மெட்ரிக்கல்ர் ஆகும் எனவே A D நமக்கு அது கிடைத்ததா இல்லையா என்பதைப் பார்ப்போம் எனவே இது 1 Z1Y2 இது 1 ஆகும் Z1Y2 எனவே நாம் A D என்று சொல்லலாம் இப்போது இந்த நெட்வொர்க் ரெசிப்ரோக்கல்மானது ஏனெனில் இவை அனைத்தும் ஒன்றுமில்லை ஆனால் RLC காம்போனென்ட் எனவே அது ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் எனவே AD BC 1 அல்லது இல்லையா என்பதைப் பார்ப்போம் அதனால் இப்போது இதை இங்கே ஆம்பிளிபையர்க் கொள்ளுங்கள் 1 2Z1Y2Z22Y22 இப்போது இதை மைனஸ் இங்கே சொல் 2 Z1Y2 எனவேஇந்த இரண்டு சொற்களும் ஒன்றிணைந்து2 Z1Y2 ரத்துசெய்யப்படும்என்று நீங்கள் கூறலாம்இது இதுதான் இப்போதுZ12Y22 எனவே எங்களுக்குZ12Y22கிடைத்தது எனவே இங்கிருந்து இங்கிருந்து கழிப்பது ஒரு மதிப்புக்கு வழிவகுக்கும் இது 1 க்கு சமம் எனவே இது ஒரு ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் மற்றும் இது உண்மையில் இதுவரை பொருள் சரியான கணக்கீடுகளைச் செய்துள்ளோம் இப்போது ABCD பரமீட்டர்ஸ் பற்றி மேலும் பல எடுத்துக்காட்டுகளை பின்னர் எடுக்கப்போகிறோம் குறிப்பாக நான் டிரான்ஸ்மிஷன் கோட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்தேன் என்று குறிப்பிட வேண்டும் எனவே பார்ப்போம் பல சந்தர்ப்பங்களில் இந்த குறிப்பிட்ட காம்போனென்ட் ஒரு டிரான்ஸ்மிஷன்க் லைன் அல்லது இது இருக்கலாம் காம்போனென்ட் ஒரு டிரான்ஸ்மிஷன்க் கோட்டாக இருக்கலாம் அல்லது சில மொத்த உறுப்பு இருக்கலாம் எனவே நீங்கள் வேண்டும் இன்னும் சில சொற்பொழிவுகளுக்கு காத்திருங்கள் பின்னர் நாம் இருக்கும் இடத்தில் பல எடுத்துக்காட்டுகளை எடுக்கப் போகிறோம் ABCD பரமீட்டர்ஸ்ளின் இந்த கேரக்டரிஸ்டிக்களைப் பயன்படுத்தப் போகிறோம் குறிப்பாக நாம் அதன் கருத்தைப் பயன்படுத்துவோம் பிரித்து சிக்கலை தீர்க்கவும் இப்போது அடுத்த குறிப்பிட்ட தலைப்புக்கு S பரமீட்டர்ஸ் செல்கிறோம் இங்கே நாம் S என்பதை வரையறுத்துள்ளோம் 2 போர்ட் நெட்வொர்க்கிற்கான பரமீட்டர்ஸ் ஆனால் S பரமீட்டர்ஸ் n போர்ட் நெட்வொர்க்கிற்கும் செல்லுபடியாகும் ABCD பரமீட்டர்ஸ் 2 துறைமுகங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளன என்று உங்களுக்குச் சொல்ல ஆனால் S பரமீட்டர்ஸ் n துறைமுகத்திற்காக வரையறுக்கப்பட்டுள்ளது ஆனால் எளிமைக்காக 2 போர்ட்டை எடுத்துக் கொள்வோம் பின்னர் இதை நீட்டிப்போம் n துறைமுகங்களுக்கான கருத்து எனவே இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே இங்கே1என்பது உள்வரும் வேவ் எனவே அது ஒன்றல்ல தற்போதைய இது உள்வரும் வேவ் மற்றும் B1ரெப்லக்க்ஷன்கும் வேவ் எனவே நாங்கள் இப்போது பேசுகிறோம் மைக்ரோவேவ் ப்ரிக்யூவென்ஸி அங்கு நாம் வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரேன்ட்களைப் பற்றி பேசவில்லை அதேசமயம் அங்கே அழைப்பு ஒரு ஆண்டெனாவைக் கூறுவோம் இது சிக்னல்யைப் பெறும் மற்றும் ஆண்டெனா மூலம் நம்மால் முடியும் சிக்னல்யை ட்ரான்ஸ்மிட் செய்யுங்கள் எனவே உள்வரும் வேவ்கள் அல்லது வெளிச்செல்லும் வேவ்கள் உள்ளன இதேபோல் ஒரு ஆம்பிளிபையர் உள்வரும் வேவ் இருக்கும் வெளிச்செல்லும் வேவ் இருக்கும் எனவே பொதுவாக பேசும் S பரமீட்டர்ஸ்ளை நாங்கள் கையாளும் போது அவை வேவ்களைக் கையாளுகின்றன எனவே1என்பது உள்வரும் வேவ் இதேபோல்a2உள்வரும் எனவே ஒரு பரமீட்டர்ஸ் உள்வரும் எனவே இங்கே b1சில நேரங்களில் அவர்கள் சொல்வது அல்லது வேவ்களை விட்டு வெளியேறுவது எனவே இது வெளிச்செல்லும் வேவ் அல்லது விட்டுசெல்லும் வேவ் wave சரி சில நேரங்களில் சில புத்தகங்களில் அவர்கள் இதை ஒரு ட்ரான்ஸ்மிட் வேவ் என்றும் பேசுகிறார்கள் அல்லது இங்கே அவர்கள் ரெப்லக்டெட் வேவ் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் இது இன்சிடென்ட்ம் என்றால் இது நீங்கள் தான் ரெப்லக்டெட்தாகக் கூறலாம் இது இன்சிடென்ட் என்றால் இது வேவ் ட்ரான்ஸ்மிட் சரி எனவே இது அனைத்தையும் சார்ந்துள்ளது நீங்கள் அதை எப்படிப் பார்க்கிறீர்கள் ஆனால் அடிப்படையில் ஒரு a1அல்லது அனைத்துமே இன்சிடென்ட் வேவ் என்று கூறுகிறோம் ரெப்லக்டெட் வேவ் இப்போது S பரமீட்டர்ஸ்வை வரையறுப்போம் எனவேஇந்த பக்கத்தில்நாம் உண்மையில் b1 b2ஐவரையறுக்கலாம் அதாவது ரெப்லக்டெட் வேவ் உள்ளன இவை இன்சிடென்ட் வேவ் incident wave மற்றும் S பரமீட்டர்ஸ் ஐ நாம் வரையறுப்பது இதுதான் சரி மேட்ரிக்ஸை நாம் திறக்கலாம் இங்கே பார்ப்போம் எனவேb1S11a1S12a2 நாம் எழுதலாம் b2S21a1S22a2 எனவே இப்போது இங்கிருந்து ABCD பரமீட்டர்ஸ்வின் அடிப்படையில் நாங்கள் செய்ததைப் போலவே செய்வோம் சரியாக ஒத்த விஷயம் எனவே S11இன் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை இங்கிருந்து கூறுவோம் எனவே நாங்கள் S11 காணலாம்எங்களுக்கு ஒரு சொல்கிறேன் தயாரித்தல் மூலம்a2 0 எனவே என்றால்a2 0 பின்னர்S11b1 a1 எனவே நீங்கள் S11 என்று பார்க்க முடியும் ஆகும் எதுவும் ஆனால் b1ஒரு வகுக்கa1வழங்கியa20 சமமாக இருக்கும் இப்போது முந்தைய வழக்கைப் போலன்றி வோல்ட்டேஜ் 0 க்கு சமமான ஷார்ட் சர்க்யூட் கரேன்ட்த்தைக் குறிக்கிறது 0 குறிக்கும் ஓபன் சர்க்யூட்க்கு சமம்இங்கே2 0 பொருந்தக்கூடிய லோடு முடிப்பைக் குறிக்கிறது நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாங்கள் அதைப் பற்றி குறிப்பிட்டபோது இங்கிருந்து இங்கிருந்து ஏதாவது நடக்கிறது என்றால் அதனால் எதுவும் மீண்டும் ரெப்லக்க்ஷன்கக்கூடாது அது எதுவும் நிறுத்தப்படாவிட்டால் மட்டுமே அது மீண்டும் ரெப்லக்க்ஷன்காது பொருந்திய லோடு சரி இங்கே நாம் எல்லாவற்றையும் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் அடிப்படையில் வரையறுக்கிறோம் Z0 எனவே இந்த குறிப்பிட்ட போர்ட் Z0இன் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ்டன் நிறுத்தப்பட்டால்அதாவது லோடு Z0க்கு சமம் அந்த விஷயத்தில் எதுவும் ரெப்லக்க்ஷன்காது எனவே ஒரு20 க்கு சமமாக இருக்கும் எனவே S பரமீட்டர்ஸ் வட்டத்தை நாம் வரையறுக்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் ஷார்ட் சர்க்யூட்டன் கையாளவில்லை அல்லது ஓபன் சர்க்யூட் நாங்கள் பொருந்திய லோடு முடிப்பைக் கையாளுகிறோம் எனவே இப்போது இருந்து பார்ப்போம் இங்கே நாம் S12 ஐஎவ்வாறு வரையறுக்கிறோம் எனவேS12b1 a2 a1 0 ஐவழங்கியது எனவே S12 b1 a2ஒருa1 0 இருப்பதை நீங்கள் காணலாம் எனவேa1 0 உண்மையில்என்னஅர்த்தம் அதாவது இப்போது போர்ட் 1 பொருந்திய லோடுயாக நிறுத்தப்படுகிறது உண்மையில் இங்கே என்ன அர்த்தம் எனவே இதன் பொருள் நாம் போர்ட் 2 இல் இன்புட்டைக் கொடுக்கும்போது என்ன போர்ட் 1 இல் அவுட்புட் அல்லது வேவ் என்ன வெளியே செல்கிறது இப்போது S21 என்றால் என்ன என்று பார்ப்போம் S21b2 a1 a 2 0வழங்கப்பட்டது இதேபோல் S22ஐயும் கண்டுபிடிக்கலாம் S22 b2 a2 a1 0வழங்கப்பட்டுள்ளது எனவே தயவுசெய்து இந்த விஷயத்தை நினைவில் கொள்க எனவே S11உண்மையில் கூட இருக்கலாம் சற்றே வித்தியாசமான முறையில் அழைக்கப்படுகிறது இது போர்ட் 1 ஐப் பாருங்கள் இது S11 b1என்றால் என்ன ரெப்லக்க்ஷன் வேவ் a1என்றால் என்ன இன்சிடென்ட் வேவ் எனவே நாம் அடிப்படையில் S11என்பது துறைமுக 1 இல் ரெப்லக்க்ஷன் வேவ் களைத் தவிர வேறில்லை துறைமுகத்தில் இன்சிடென்ட் வேவ் 1 S22என்றால் என்ன என்று பார்ப்போம் S22நாம் இங்கே போர்ட் 2 ஐப் பார்க்க வேண்டும் இங்கே இது ஒரு இன்சிடென்ட் வேவ் இது நிறுத்தப்பட்ட வழங்கப்பட்ட ரெப்லக்க்ஷன் வேவ் a1 0ஐப் பெறுவதற்கான போட்டி லோடு இதன் பொருள் S22என்பது ரெப்லக்க்ஷன் வேவ்யைத் தவிர வேறில்லை b2 a1 அதனால் இது போர்ட் 2 இல் ரெப்லக்க்ஷன் போன்றது இது ரெப்லக்க்ஷன் கோஏபிசிஎன்ட்க்கு சமம் போர்ட் 1 இல் இப்போது S21என்றால் என்ன என்று பார்ப்போம் S21என வரையறுக்கப்படுகிறது b2 a1 b2என்றால் என்ன வேவ் இங்கே செல்கிறது என்ன a1 இன்சிடென்ட் வேவ் இங்கே a2 0 ஐவழங்கியுள்ளது இதன் பொருள் இந்த விஷயத்தை நாம் a ஆக நிறுத்தினால் பொருந்திய லோடு பின்னர் இந்த குறிப்பிட்ட மதிப்புக்கு ட்ரான்ஸ்மிட்டடு வேவ் என்ன இன்சிடென்ட் எனவே இது உண்மையில் ஆம்பிளிபையர்யின் ஆதாயத்தை அல்லது ஏதேனும் இழப்பைக் கொடுக்கும் என்று நீங்கள் கூறலாம் கொடுக்கப்பட்ட சர்க்யூட் எனவே அதனால்தான் பல முறை b2a1 ஆகஇருக்கும்போதுட்ரான்ஸ்மிட்டடு வேவ் என குறிப்பிடப்படுகிறது இங்கே இன்புட் சரி நீங்கள் S12பார்த்தால் ஆனால் என்ன உள்ளது S12 அது b1 a2 a 1 0வழங்கப்பட்டது எனவே என்றால் போர்ட் 2 இல் இன்புட் வழங்கப்படுகிறது இது a2 பின்னர் இந்த வேவ் என்ன எனவே இதில் குறிப்பிட்ட வழக்கு இன்புட் போர்ட் 2 இல் இருந்தால் b1ட்ரான்ஸ்மிட்டடு வேவ்களாக மாறுகிறது அதனால் b1 a2 சரி எனவே அடுத்த சொற்பொழிவில் S பரமீட்டர்ஸ் பற்றி இவை பற்றி விரிவாக பேசப்போகிறோம் ரெப்லக்க்ஷன் கோஏபிசிஎன்ட் மற்றும் டிரான்ஸ்மிஷன் கோஏபிசிஎன்ட் வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் சுருக்கமாக இன்றைய சொற்பொழிவு எனவே நாங்கள் உண்மையில் மிக எளிய ABCD பரமீட்டர்ஸ்ளுடன் தொடங்கினோம் இன்புட் வோல்ட்டேஜ்ங்கள் மற்றும் தற்போதைய மற்றும் அவுட்புட் வோல்ட்டேஜ்ங்கள் மற்றும் கரேன்ட்த்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது மற்றும் இந்த இதன் நன்மை என்னவென்றால் இந்த இன்புட் வோல்ட்டேஜ்ம் மற்றும் கரேன்ட் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டால் ஒரு நெட்ஒர்க்த்திற்கு அவுட்புட் வோல்ட்டேஜ்ம் மற்றும் கரேன்ட் பின்னர் அவுட்புட் வோல்ட்டேஜ் கரேன்ட்ம் இன்புட் வோல்ட்டேஜ்ம் மற்றும் கரேன்ட்மாக மாறுகிறது அடுத்த துறைமுகத்திற்கு அடுத்த துறைமுக அவுட்புட் வோல்ட்டேஜ்ங்கள் மற்றும் கரேன்ட்ஸ்ங்களுக்கு அடுத்ததைக் காணலாம் அதனால் இந்த விஷயங்களை அடுக்கி நீங்கள் ABCDயின் முதல் தொடர்ந்து இரண்டாவது அல்லது மூன்றாவது நான்காவது அல்லது n வது பெருக்கினால் வெவ்வேறு கூறுகள் இருக்கலாம் மற்றும் நீங்கள் ABCD பரமீட்டர்ஸ்ளைக் மேட்ரிக்ஸ் பெருக்கலைச் செய்வதன் மூலம் முழு நெட்வொர்க்கிலும் காணலாம் பின்னர் நாங்கள் சில எளிய எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் ஒன்று தொடர் இம்பெடன்ஸ் பின்னர் இன்னொன்று ஷன்ட் இம்பெடன்ஸ் பின்னர் நாங்கள் டிரான்ஸ்மிஷன் கோட்டைப் பார்த்தோம் பின்னர் நாமும் ஒன்றைப் பார்த்தோம் தொடர் ஷன்ட் தொடர்களைக் கொண்ட வழக்கு சரி ABCD பரமீட்டர்ஸ்ளுக்குப் பிறகு நாங்கள் S பரமீட்டர்ஸ் பார்த்தோம் இப்போது ABCD பரமீட்டர்ஸ் வோல்ட்டேஜ்ங்கள் மற்றும் கரேன்ட்ஸ் S பரமீட்டர்ஸ் உள்வரும் வேவ் மற்றும் வெளிச்செல்லும் வேவ் ஆகியவற்றின் அடிப்படையில் பரமீட்டர்ஸ் வரையறுக்கப்படுகின்றன மற்றும் அடுத்த சொற்பொழிவில் S பரமீட்டர்ஸ்ளுடன் ABCD பரமீட்டர்ஸ் எவ்வாறு தொடர்புடையவை என்பதைக் காண்போம் நாம் எவ்வாறு மாற்ற முடியும் ABCD பரமீட்டர்ஸ் முதல் S பரமீட்டர்ஸ் வரை வேறுபட்டவை என்ன S பரமீட்டர்ஸ்ளின் பண்புகள் மற்றும் நீங்கள் 2 போர்ட்லிருந்து n போர்ட்களுக்குச் செல்லும்போது என்ன நடக்கும் என்பதையும் பார்ப்போம் அதனால் என்ன அதைப் பார்ப்போம் S பரமீட்டர்ஸ் ஐ எவ்வாறு கொடுக்கப்பட்ட நெட்ஒர்க்த்திற்காக கணக்கிடுவது என்பதையும் பார்ப்போம் எனவே அதனுடன் மிக்க நன்றி அடுத்த முறை சந்திப்போம்